நாம் இப்பொழுது மூன்றாவது வாரத்தில் இருக்கின்றோம் இதுவரை நாம் என்ன செய்தோம் என்றால் மூளைக்கு எவ்வாறு தகவல்கள் கொண்டுவரப்படுகின்றன அந்த தகவல்களை நமக்கு ஏற்பட்டுள்ள அனுபவங்களின் அடிப்படையில் அதற்கு ஒரு பொருளை அல்லது ஒரு அர்த்தத்தை எவ்வாறு உருவாக்கிக் கொடுக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம் இப்பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம் அதாவது தகவல்கள் ஒரு முறை நம்மிடம் வந்ததும் அவற்றை நாம் எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை நாம் உணர்ந்துள்ளோம் எதிர்கால பயன்பாட்டிற்கு என சொல்வது இப்போதிலிருந்து அடுத்து இரண்டு வினாடிகள் ஆக இருக்கலாம் அல்லது வாழ்நாள் முழுவதற்கும் ஆனதாகவும் இருக்கலாம் இங்கே எதிர்காலம் என்பது மிகப் பெரியதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு கிடைத்த இந்த தகவல்களை நான் சில காலம் சேமித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அவற்றை நான் அடுத்த இரண்டு வினாடிகளிலோ அல்லது இரண்டு நிமிடங்களிலோ அல்லது என் வாழ்வில் பிற்காலத்திலோ எனக்கு தேவைப்படலாம் என்று அப்படி என்றால் தகவல்களை நாம் சேமித்து வைத்துக் கொள்கிறோம் பிறகு எப்பொழுது தேவைப்படுகின்றது அப்பொழுது நினைவுபடுத்திக் கொள்கிறோம் சரியான முறையில் தகவல்களை சேமித்து வைத்துக் கொண்டு அவற்றை பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம் என்றால் அதுதான் நினைவு இந்த மூன்றாவது வாரத்தில் குறிப்பாக நாம் காணப்போகும் பாடம் மனித நினைவு செயல்முறைகள் தகவல்கள் சேமிப்பது மற்றும் அவற்றை மீட்பதில் ஈடுபடும் மனச் செயல்முறைகள் அடிப்படையில் நினைவு பற்றி ஆய்வு செய்யப்படுகிறது நாம் இந்த தலைப்பிற்கு முன்னால் கற்றல் பற்றி பேசியிருந்தோம் இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கற்றல் என்பது அடிப்படையில் கைகொள்ளுதல் என்றாகும் ஆனால் நினைவு என்பது அடிப்படையில் தகவல்களை வைத்திருத்தல் மற்றும் தகவல்களை மீட்டெடுத்தல் கற்றல் என்பது தகவல்களை சேமிப்பது என்று நீங்கள் நினைத்தால் அந்தத் தகவல்களை சேமித்து தேவையான நேரங்களில் நம் நினைவுக்கு கொண்டு வருவது நினைவின் ஒரு பகுதியாகும் இப்பொழுது பார்க்கப்போவது நினைவுகளை சேமிப்பது மற்றும் மீட்டெடுப்பது என்ற மிக முக்கிய இரண்டு அடிப்படையான விஷயங்கள் நம் உணர்வின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் நினைவு சேமிக்கிறது உணர்வுமுறைகள் எவ்வாறு நம் மூளைக்கு உதவுகின்றது என்பதை பற்றி நாம் முதல் வாரத்திலேயே விவாதித்திருக்கிறோம் மூளை தனக்கு கிடைக்கின்ற தகவல்களை நீண்ட காலத்துக்கு சேமிக்கக் கூடிய திறனுடையது இதற்கு முக்கிய காரணம் நினைவு சேமிப்பு காலம் மற்றும் பப்பர் ஸ்டோரேஜ் எனப்படும் இடையக சேமிப்பகம் என பல அடுக்குகள் கொண்டதால் இது தகவல்களை நீண்டகாலம் சேமித்து வைத்துகொள்ளும் ஒரு நொடி முதல் வாழ்நாள் முழுவதற்குமான தகவல்கள் என பல்வேறு வகைகளாக நாம் நினைவை இப்பொழுது பிரித்து பார்க்க போகின்றோம் இதை நாம் இறுதிவரை தொடர்ந்து பயிற்சி செய்யப் போகின்றோம் அடிப்படையில் நினைவு என்பது அறிவாற்றல் அமைப்பாகும் இது தகவல்களை சேமிக்கவும் மீட்டெடுக்கவும் பயன்படுகிறது இந்த அடிப்படையான நினைவு பற்றிய தகவல்களை நாம் இந்த வாரம் முழுவதும் விவாதிக்கப் போகிறோம் நினைவு என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மனிதனின் நினைவு மற்றும் நினைவுபடுத்துதல் முறை பற்றி பல முக்கிய கோட்பாடுகளை நாம் பார்க்கப் போகிறோம் மனிதர்கள் ஏன் தகவல்களை மனதில் பதியவைத்து கொண்டார்கள் நினைவின் முக்கியத்துவம் என்ன ஏனென்றால் அது மனிதனுடைய வாழ்வில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் அது எத்தனை வகையான சேமிப்பு அடுக்குகளை கொண்டது எத்தனை வகையான நினைவுபடுத்தும் செயல்பாடுகளை செய்கிறது எவ்வளவு நேரம் காலம் தகவல்களை சேமித்துக் கொள்கிறது என பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் குறிப்பிட்ட காலம் வரை உங்கள் நினைவில் இருந்த தகவல்கள் எப்படி மறைந்து போகின்றன அல்லது உங்களுடைய எந்த குணாதிசியம் அவற்றை மறக்கச் செய்தது போன்ற கேள்விகளுக்கான விடைகளை காண்போம் மேலும் நினைவு பற்றி எல்லா விதமான தகவல்களும் உத்திகள் பற்றியும் நாம் அறிந்துகொள்வோம் அதன் பிறகு நினைவின் எதிர்ச் செயலான மறதியை பற்றி காண்போம் நீங்கள் தகவல்களை சேமித்த முறையிலோ அல்லது சேமிக்கின்ற முறையிலோ தவறு செய்து இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நினைவை மீட்பதிலும் தவறு செய்வீர்கள் உதாரணமாக இப்பொழுது நீங்கள் ஒரு பேப்பரை உங்கள் பைலில் தேடுகின்றீர்கள் அது அந்தப் பைலில் தான் நிச்சயமாக உள்ளது என்று நீங்கள் நம்புகிறீர்கள் ஆனால் அதை நீங்கள் தேடும் பொழுது தான் பிரச்சினைகள் ஆரம்பிக்கின்றன சிலர் வைக்கப்படும் ஆவணங்களுக்கு ஏற்றாற்போல் பைல்களுக்கு சரியான பெயர்களை கொடுத்திருப்பார்கள் அதனால் அவர்கள் அந்தக் குறிப்பிட்ட பைல்களில் பெயரை மட்டும் தேடுவார்கள் அந்த பைல் கிடைத்தவுடன் அதில் உள்ள பக்கங்களை திருப்பி அந்த குறிப்பிட்ட பேப்பரை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் இது ஒரு வகை மற்றொன்று நீங்கள் ஒரு சீரற்ற தேடலை செய்து அந்த பேப்பரை கண்டுபிடிப்பீர்கள் அது எத்தகையது என்றால் நம் நினைவு எப்படி சீரற்ற தேடல் செய்யுமோ அதுபோல சிலர் பொருட்களை சீரான வரிசையில் வைத்திருப்பார்கள் அப்படி வைக்கும் பொழுதுஅவை எங்கே இருக்கும் என்பது நன்றாக தெரியும் நினைவின் குறிப்பிட்ட படிநிலைகளில் அது நன்றாகவே வேலை செய்யும் நீங்கள் பைல்களில் வைத்திருக்கும் ஆவணங்களின் தேவையை பொருத்து அதாவது அடுத்து வரும் சில நாட்களில் தேவைப்படக் கூடியது அல்லது அது என்றுமே தேவையில்லாதது என்று பைல்களை பிரித்து வைத்திருப்பீர்கள் நினைவின் செயல்பாட்டு முறையும் இதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அதற்காக பல பல அளவுகளில் நீங்கள் சில குறியீடுகளை உருவாக்கி சேமித்து வைக்கிறீர்கள் இங்கே குறியீடுகள் அவசியமாகின்றது ஏனென்றால் மூளை குறிப்பிட்ட வகையான மொழியை மட்டுமே சேமித்து வைக்கும் மேலும் அது எத்தனை காலம் சேமிப்பில் இருக்க வேண்டும் என்பதும் அந்த சேமிப்பு பைல்களுக்கு நீங்கள் என்ன பெயர் கொடுக்கிறீர்கள் என்பதும் அவசியம் நீங்கள் அந்த தகவலை மீட்டெடுக்க விரும்பினால் அந்த குறிப்பிட்ட பைலின் பெயரை தேடி தகவல்களைத் பெறலாம் எனவே நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் நினைவு செயல்முறைகளை பார்த்தால் நினைவு மூன்று தனித்துவமான செயல்முறை கொண்டுள்ளது அவை என்கோடிங் குறியாக்கம் ஸ்டோரேஜ் சேமிப்பகம் மற்றும் ரிட்ரைவல் மீட்டெடுப்பு ஆகும் அடிப்படையில் என்கோடிங் என்றால் வெளிப்புற தூண்டுதல்களை மனிதனுடைய நினைவு ஏற்றுக்கொள்ளும் வடிவத்தில் மாற்றும் செயல்முறையாகும் அதாவது நான் இப்பொழுது கேமராவை பார்த்துக்கொண்டிருக்கிறேன் ஆனால் உங்கள் முன்பு எந்த ஒரு குறிப்பிட்ட வடிவமும் இல்லை எனக்கு முன்னால் உள்ள இந்த வடிவம் என்ன வகையான செயல்பாட்டை செய்கிறது என்பது பற்றி எனக்கு சில யோசனைகள் இருக்கலாம் இந்தப் பயன்பாட்டின் அடிப்படையில் அல்லது வடிவத்தின் அடிப்படையில் நான் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறேன் இப்படி ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதை எப்படி அழைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் அதுபோல இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் இது எனக்கு தேவையான கருவி என்பதும் எனக்கு தெரியும் இதுதான் என்கோடிங் அதுபோல நிச்சயமாக நினைவாக சேமித்து வைத்திருப்பதும் ஒரு செயல்பாடு அப்படியானால் என்கோடிங் குறியாக்க தகவல்கள் சரியான முறையில் மூளைக்கு சேர்ந்து விட்டது அப்படி சேர்ந்த தகவல்கள் என்கோடிங் குறியாக்க தகவல்களாக மூளையிலே இருந்து விடுகிறது நினைவில் கொள்ளுங்கள் சேமிப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பைல் பெயர் அதற்கு தேவைப்படுகிறது எப்படி பைல்களை கம்ப்யூட்டர்களில் சேமிக்கிறோம் அதுபோல உதாரணமாக நினைவு பற்றி ஒரு சொற்பொழிவு வழங்குவதற்காக நான் ஒரு பவர்பாயிண்ட் பிரசண்டேஷன் ஐ தயார் செய்கின்றேன் என்றால் அந்தப் பைல்லுக்கு பெயர் வைக்க வேண்டும் ஏனென்றால் அதுதான் நான் உடனடியாக அந்த பவர்பாயிண்ட் பிரசண்டேஷன் ஐ கம்ப்யூட்டரில் இருந்து எடுத்து பயன்படுத்த உதவும் அப்படி செய்யாமல் நான் அந்த பைல்லுக்கு பெயர் வைக்காமல் விட்டு விட்டால் என்ன நடக்கும் என்னுடைய கம்ப்யூட்டரில் உள்ள மற்ற 126 பவர்பாய்ண்ட் பிரசெண்டேஷன்களில் நான் தோராயமாக தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையே நரகமாகிவிடும் ஒரு தகவலை என்கோடிங் குறியாக்க செய்வது போல் அதை நாம் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் அதற்கு ஒரு பெயரை கொடுத்து நாம் சேமிப்பது மிக முக்கியமானது அவை நாம் நினைவில் சேமித்த தகவல்களை மீட்டெடுக்க முக்கிய பங்கு வகிக்கிறது என்கோடிங் குறியாக்கம் ஸ்டோரேஜ் சேமித்தல் மற்றும் ரிட்ரைவல் மீட்டெடுப்பு ஆகிய மூன்றும் தனித்துவமான செயல்முறைகள் இந்த செயல்முறைகளுக்கு பொருத்தமான இரண்டு மாடல்களை இப்போது நாம் பார்க்கலாம் அதில் முதலாவது அட்கின்சன் ஷிப்ரின் மாடல் Atkinson Shiffrin's model என்று அழைக்கப்படுகிறது 1968 இல் வெளியான இந்த அட்கின்சன் அண்ட் ஷிப்ரின் மாடல் Atkinson Shiffrin's model நினைவை மும்மடங்கு வடிவமாக விளக்குகிறது அவைகள் சென்சரி மெமரி எனப்படும் உணர்ச்சி நினைவுகள் ஷார்ட் டேர்ம் மெமரி குறுகிய கால நினைவுகள் மற்றும் லாங் டேர்ம் மெமரி நீண்ட கால நினைவுகள் நினைவு என்பது வெளிச் சூழலில் இருந்து பெறப்பட்ட உணர்ச்சி உள்ளீடுகளிலிருந்து துவங்குகிறது இந்த உள்ளீடுகள் மிக மிகக் குறுகிய கால அளவைக் கொண்டது அது வெறும் 0 25 நொடிகளிலிருந்து இரண்டு நொடிகள் வரை நீடிக்க கூடியதாக இருக்கும் இந்த உள்ளீடுகளிள் சில ஷார்ட் டேர்ம் மெமரில் குறுகிய கால நினைவுகள் இருந்து ஒத்திகை பார்க்கிறது கவனிக்கப்படாத உள்ளீடுகள் ஷார்ட் டேர்ம் மெமரி பகுதியில் பதிவாகாமல் மறைந்து விடுகின்றன 20 முதல் 30 நொடிகள்வரையிலான உள்ளீடுகள் ஷார்ட் டேர்ம் மெமரில் இருக்கும் ஆனால் அது லாங் டேர்ம் மெமரிக்கு செல்ல ஒத்திகை பார்க்கும் ஒத்திகை செய்யப்படாத உள்ளீடுகள் மறக்கப்படுகின்றன பல வகைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளீடுகள் நீண்டகால நினைவுக்கு நகர்கின்றது அவைகள் நாட்கள் மாதங்கள் அல்லது வாழ்நாள் முழுவதும் அங்கேயே இருக்கலாம் தேவைப்படும் பொழுது நாம் மீட்டெடுக்க முடியும் சிதைவு மற்றும் குறுக்கீடு ஆகியவை நீண்ட கால நினைவிலிருந்து தகவல்களை அழிக்கும் சில காரணிகள் ஆகும் ஒரு தற்காலிக கண்ணோட்டத்தில் அதைப் பார்த்தால் அட்கின்சன் அண்ட் ஷிப்ரின் மாடல் Atkinson Shiffrin's model நினைவை மும்மடங்கு வடிவம் என்று விளக்குகிறது 1972 இல் கிரேக் மற்றும் லோகார்ட் மற்றொரு கோட்பாட்டை முன்மொழிந்தனர் அவை குறுகிய கால மற்றும் நீண்ட கால உணர்வுகளாகும் இது டல்விங் மற்றும் கிரெய்க் ஆகியோரால் மேலும் திருத்தப்பட்டது மற்றும் டல்விங் திருத்தப்பட்ட பதிப்பை 1975 இல் முன்வைத்தார் இந்த மாடல் நமக்கு கிடைக்கும் தகவல்களை மூன்று வெவ்வேறு நிலைகளில் செயலாற்றுவதை பற்றி கூறுகிறது அவை பேர்செப்ஷுவல் லெவல் புலன் உணர்வு நிலை ஸ்டரக்சர் லெவல் கட்டமைப்பு நிலை மற்றும் செமன்டிக் லெவல் சொற்பொருள் நிலை பேர்செப்ஷுவல் லெவலில் ஒருவர் தான் இருக்கும் சூழலைப் பற்றி உடனடியாக அறிந்து கொள்கிறார் பேர்செப்ஷுவல் லெவல்லுடன் ஒப்பிடும் பொழுது ஸ்டரக்சர் லெவல் ஓரளவு ஆழமானது இங்குதான் நாம் தகவல்களின் கட்டமைப்பு அம்சங்களை ஆழமாக சிந்திக்கின்றோம் செயலாக்கத்தின் ஆழமான நிலை செமன்டிக் லெவல் இங்கே ஒருவர் தகவலின் ஆழமான பொருளை தெரிந்து கொள்கின்றார் இந்த மாடல் செயலாக்கத்தை இன்னும் ஆழமாக விளக்குகிறது வேறுவிதமாக கூறினால் ஆழமான மற்றும் அர்த்தமுள்ள பகுப்பாய்வு தகவலின் நீடித்த நினைவைப் பற்றி அரிய வழிவகுக்கிறது புதிதாக பெறப்பட்ட அர்த்தங்கள் ஏற்கனவே உள்ள நினைவுகளுடன் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போது நீங்கள் இரண்டு மாடல்களுக்கும் இடையிலான வித்தியாசத்தைக் பார்த்தீர்கள் அதில் முதல் மாடல் நினைவை டெம்போரல் புரோகிராமிங் தற்காலிக நிரலாக்கம் என்ற அடிப்படையில் மூன்று வகையான கட்டமைப்புகளில் பார்க்கிறது இரண்டாவது மாடல் எலாபிரேஷன் பிராசஸின் விரிவாக்க செயல் முறை அடிப்படையில் அதிகம் பார்க்கப்படுவது பேர்செப்ஷுவல் லெவல் என்னும் பார்வையிலிருந்து நீங்கள் தகவல்களை பார்த்தாலும் சரி அல்லது தகவல்களை ஸ்டரக்சர் லெவல் இருந்து பார்த்தாலும் சரி அல்லது எக்ஸ்டென்சிவ் எலாபிரேஷன் பிராசஸ் எடுத்துக்கொண்டாலும் அனைத்தும் சரியானதே நீங்கள் மேலும் மேலும் விரிவாக சிந்திக்கும் பொழுது நீங்கள் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் மேலும் உங்களிடம் செமன்டிக் மீனிங்புல்நெஸ் ட்ரிவன் சொற்பொருள் அர்த்தமுள்ள உந்துதல் வகை நினைவு இல்லையென்றாலும் நீங்கள் இதை சேமித்துக் கொள்ள முடியும் நினைவு பற்றிய மூன்றாவது கண்ணோட்டம் நரம்பியல் பிணையம் என்னும் நியூரல் நெட்வேர்க் ஆகும் நியூரல் நெட்வொர்க் என்பது தொகுதிகளின் குழு பற்றியது அதாவது பல்வேறு தொகுதிகள் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கும் இந்த தொகுதிகள் அடிப்படையில் அவை ஒரே நேரத்தில் செயல்பாடுகளை செய்ய உதவுகின்றன நியூரல் நெட்வொர்க் கண்ணோட்டத்தில் நினைவு என்பது வேறொன்றுமில்லை நினைவு தொகுதிகள் உருவாக்குதல் அல்லது ஒன்றோடு ஒன்று சேர்த்து பலப்படுத்துதல் ஆகும் நியூரல் நெட்வொர்க் கண்ணோட்டத்தில் செயல்படுத்துதல் மற்றும் பரவுதல் நினைவின் இரண்டு மையக் கூறுகளாகும் நீங்கள் வெளிப்புற சூழ்நிலைகளிலிருந்து தகவல்களைப் பெற்ற பிறகு அவற்றை குறியீடாக மாற்றுகிறீர்கள் நம் நினைவு தொகுதிகள் அந்த குறியீடாக மாறிய தகவல்களை உடனடியாக பயன்படுத்த தொடங்கும் நீங்கள் அதை ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் பொழுது அது பலப்படுகிறது இப்பொழுது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது இந்த உருவாக்கம் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் நீங்கள் அதை செயல்படுத்தும் பொழுது அது மேலும் பலம் அடைகிறது இப்பொழுது அதிகமான தொகுதிகள் உருவாக்கும் பொழுது அது பல்வேறு தொகுதிகளுடன் இணைகிறது மேலும் பரவுகிறது இதனால் நீங்கள் நல்ல நினைவாற்றலைப் பெற்று இருப்பீர்கள் இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்வதால் உங்கள் நினைவு அமைப்பு செயல்படுகிறது இதுதான் நியூரல் நெட்வேர்க் பார்வை எனப்படுவது இப்போது நாம் மூன்று முக்கியமான கருத்துக்களை விவாதிப்போம் இவைகளை அட்கின்சன் மற்றும் ஷிஃப்ரின் மாடல் க்ரீக் மற்றும் லோகார்ட் மாடல்களை டெல்விங் மற்றும் நியூரல் நெட்வொர்க் கண்ணோட்டத்தில் இணைத்து திருத்தப்பட்டது இந்த எல்லாத் தகவல்களையும் இணைத்தால் ஒரு விரிவான நினைவு மாதிரியை உருவாக்க முடியும் நினைவு என்றால் என்ன நினைவு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் இவ்வாறாக விளக்கலாம் நினைவக அமைப்பு பற்றி சுருக்கமாகக் கூறுவது என்றால் சென்சரி ரெஜிஸ்டர் உணர்ச்சி பதிவு தகவல்களை காட்சி வழியாகவும் செவி வழியாகவும் பெறுகின்றது பின்னர் அது ஹாப்டிக் சென்ஸ் தொடு உணர்ச்சி மூலமாகவும் பதிவு செய்கிறது அங்கே நாம் தகவல்களை எப்படி சூழலுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தினோம் என்பதை பொறுத்து ஷார்ட் டேர்ம் மெமரி அமைப்புக்கும் மற்றும் பல முறை குறியீடாகப்பட்டு பயன்படுத்தப்பட்ட தகவல்கள் லாங் டேர்ம் மெமரி அமைப்புக்கு அனுப்பப்படுகிறது லாங் டேர்ம் மெமரி அமைப்பில் இருந்து விரும்பிய தகவல்களைப் பெற சில மீட்டெடுப்பு உத்திகளை பயன்படுத்துகின்றோம் அப்பொழுது கிடைக்கும் பதில்களை நம் நினைவு பதிவு செய்துகொள்கிறது நாம் முதலில் விவாதித்த சில விஷயங்களான விஷுவல் காட்சி கைனெஸ்டெடிக் செயல் சோமஸ்டெடிக் வலி உணர்ச்சி வெஸ்டிபுலர் உடல் இயக்கம் ஆடிட்டரி கேட்டல் ஆல்ஃபாக்டரி நுகர்தல் பற்றி இப்போது பார்க்கலாம் இவை அனைத்தும் மூளைக்கு தகவல்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது மூளை இந்த எல்லாம் உணர்வுகளிலிருந்து தூண்டுதலை பெறுகிறது ஒருவர் நினைக்கலாம் நினைவு என்பது மூளைக்கு வரும் தகவல்களால் வழிநடத்தப்படுகிறது அப்படியானால் அது தனக்கு கிடைக்கும் அனைத்து தகவல்களையும் சேமிக்க வேண்டும் நான் இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்தைக் கூறுகிறேன் உதாரணமாக இப்பொழுது உங்கள் அம்மா இங்கே வந்து உங்கள் தோள் மீது கையை வைத்தவுடன் உடனடியாக தயங்காமல் அது என் அம்மா என்ற முடிவுக்கு வருவீர்கள் இது நினைவுகூரல் ஆனால் நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க வில்லை இங்கே உங்கள் அம்மாவின் தொடுதல் மட்டுமே வந்திருப்பது உங்கள் அம்மா தான் என்று உங்களுக்கு அடையாளம் காண உதவியது அதே சமயம் வேறு யாராவது உங்களைத் தொட்டால் அதை உங்களால் சரியாக கண்டுபிடிக்க முடியாது காரணம் தொடுதல் அடிப்படையிலான நினைவு கூட நமக்குள் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது முன்பு சொல்லி இருந்தேன் ஒரு கேமராவை பார்த்தால் அது கேமராதான் என்று எனக்கு தெரிந்து விடும் ஏனென்றால் அதனுடைய அமைப்பு மற்றும் வடிவம் எனக்கு அதை உணர்த்தி விடுகிறது அதனால் அடுத்த முறை இந்த கட்டமைப்பை பார்த்தால் இது கேமராதான் என்று எனக்கு தெரியும் பதிவு செய்ய ஏதாவது கருவி தேவைப்பட்டால் இது அந்த செயல்பாட்டை செய்யும் என்று எனக்கு தெரியும் அதனால் கேமரா எனக்கு வேண்டும் என்று சொல்வேன் இந்த காட்சி பகுதி நினைவு மூலம் இச்செயல்முறையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இப்பொழுது மற்றொரு சூழ்நிலையை கற்பனை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு ரயில் பாதைக்கு அருகில் இருக்கிறீர்கள் உங்களால் அங்கு ரயிலை காண முடியவில்லை ஆனால் ரயில் வருகின்ற சத்தம் மட்டும் கேட்கிறது இது செவித்திறன் மூலம் நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த சப்தத்தின் மூலம் ரயில் வந்து கொண்டிருப்பதும் அது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருப்பதும் உங்களுக்கு தெரிகிறது அது ரயிலில் இருந்து தான் வந்தது என்று உங்களால் எப்படி புரிந்து கொள்ள முடிந்தது அது உங்கள் செவித்திறன் செயல்முறை அடிப்படையில் மூளை மீட்டெடுத்த நினைவு பகுதி சரி இப்பொழுது யாரோ ஒருவர் உங்களுக்கு சுவைக்க ஏதோ ஒன்றை தருகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அதை நீங்கள் நாக்கின் நுனியில் வைத்தவுடன் அதன் சுவையை அறிந்து இதை நான் இதற்கு முன்பு அனுபவித்திருக்கிறேன் இதுபோன்றதொரு சுவையை நான் அறிந்துள்ளேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் மேலும் இந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் நபரும் அந்த சுவையை அறிந்தவராக இருப்பார் சுவை அடிப்படையிலான நினைவு இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்வது உணர்வு முறை மூலமாக மூளை அனைத்து தகவல்களையும் பெறுகிறது அதற்கான சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்கிக்கொள்ள முடியும் எளிதாக நிஜ உலக சூழ்நிலைகளையும் அடையாளம் காணமுடியும் அப்பொழுது உங்கள் அனுபவம் சொல்லும் நினைவு என்பது உணர்வு முறையினால் வழி நடத்தப்படுகிறது என்று இதைச் சொல்வதின் மூலமாக இதுவரை உலகில் ஆராய்ச்சியில் பெரும்பாலும் இரண்டு உணர்வுமுறைகள் அதாவது விஷுவல் பிராஸஸ் காட்சி செயல்முறைகள் மற்றும் ஆடிட்டரி பிராஸஸ் செவிவழி செயல் முறைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி மட்டுமே நடத்தப்பட்டு உள்ளன என்பதை ஒப்புக்கொள்கிறேன் கண் மற்றும் செவி என்ற இந்த இரண்டு உணர்வு முறைகள் மூலமே தகவல் பெறப்பட்டு அது செயல்படுத்தப்பட்டு சேமிக்கப்படுகின்றன பெரும்பாலான ஆராய்ச்சிகள் இதில்தான் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மேலும் மூன்றாவது ஆராய்ச்சித் தொகுப்பு தொடுதல் அடிப்படையிலான நினைவு பற்றியது இது வழக்கமான அல்லது செவிவழி அடிப்படையிலான ஆராய்ச்சியை போல ஒப்பிட முடியாது மீதம் உள்ள உணர்வு முறைகள் மேற்சொன்ன முதல் இரண்டு மற்றும் மூன்றாவது போல முழுமையாக ஆராயப்படவில்லை அதனால் சென்சரி மெமரி உணர்ச்சி நினைவு பற்றிய நமது புரிதலுக்காக இந்த மூன்று வகையான நினைவுகளில் மட்டும் நாம் கவனம் செலுத்துவோம் அதாவது பார்வைக்கு தொடர்புடைய சின்னங்கள் அல்லது உருவமாக பதிவு செய்யும் ஐகானிக் மெமரியுடன் தொடர்புடைய சென்சரி மெமரி அடுத்தது ஆடிட்டரி செவிவழி செயல்பாடுகள் மூலம் பதிவு செய்யப்படும் எக்கோயிக் மெமரி எதிரொலி நினைவு மூன்றாவதாக ஹாப்டிக் சென்சேஷன் எனப்படும் தொடுதல் அடிப்படையிலான சென்சரி மெமரி எனும் உணர்ச்சி நினைவு ஆனால் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் ஐகானிக் மெமரி சின்னம் அல்லது உருவ மற்றும் எக்கோயிக் மெமரி எதிரொலி நினைவு ஆகியவற்றால் வழி நடத்தப்படுகிறது இந்த சுருக்கமான பாடத்திட்டத்தில் ஐகானிக் மெமரி தொடர்பான விஷயங்களை நாம் அடுத்து பார்க்கப் போகிறோம் அடிப்படையில் சென்சரி மெமரி காட்சி மற்றும் செவிவழி தகவல்களை சேமித்து வைக்கின்றன அது பெறப்பட்ட தகவல்களை செயல்படுத்தும் உணர்வு செயல்முறையின் ஒரு பகுதியாகும் எனவே கண்கள் மற்றும் காதுகள் இரண்டும் உணர்வு முறைக்கு காரணமாகின்றன அவைகள் மிக முக்கியமானவை ஏனென்றால் நம் மனித உடலில் இருந்து வெளி உலக சிக்னல்களை பெறும் கருவிகள் அவை மட்டும்தான் இந்த இரு உணர்வு முறைகளும் தனித்துவமானவை ஏனென்றால் அவை ஆரம்பத் தூண்டுதல் நீடிக்க அனுமதிக்கின்றது இதன் பொருள் என்னவென்றால் விழித்திரையில் ஒளி விழுவதால் அவை செயல்படும் பொழுது பார்க்கும் நிலை டிரான்ஸ் ஸ்டேட்க்கு புறஉலகு கடந்த மனோநிலை மாறுகிறது பின்பு விழிப்பு நிலைக்கு திரும்புகிறது ஏனென்றால் அப்பொழுதுதான் அது இரண்டாவது சிக்னலை பெறமுடியும் இப்பொழுது இந்த மாற்றம் விழித்திரை மட்டத்தில் ராடு செல்கள் மற்றும் கோன் செல்கள் மீது ஒளி விழும்போது மற்றும் எஸ்ஐஎஸ் உள்ளமைவு டிரான்ஸ் நிலையாக மாறுகிறது எஸ்ஐஎஸ் நிலைக்கு திரும்புவதற்கு எடுக்கும் நேரமானது குறிப்பிட்ட தகவல்களை தக்க வைக்க கண் தனக்குத் தானே கொடுத்துக் கொள்ளும் நேரமாகும் எனவே காட்சி தகவல் பார்வை பாதையை கடந்திருந்தாலும் உடலின் வேதியியல் அமைப்பு அந்த தகவல்களை மாற்றி அமைக்கும் வரை தகவல்களை கண்கள் மட்டத்தில் சேமித்து வைக்கும் அதற்குப் பெயர்தான் ஐகானிக் மெமரி இப்பொழுது செவிவழி பொறிமுறை பற்றி ஏற்கனவே நாம் விவாதித்ததை இங்கு பார்ப்போம் அதாவது ஒலி அலை நம் காதின் வழியே உள் காதுக்கு சென்று அங்கு கோக்லியரில் வால் நரம்பு உள்ள திரவம் வெளிப்புற சத்தத்தினால் அதிரும் பொழுது கோக்லியர் சுவரில் உள்ள ஹேர் போலிசில் ஒரு இயக்கம் ஏற்படுகிறது இந்த ஹேர் போலிசில் மயிர் காலில் நரம்பு மண்டலத்தில் ஒரு மின்னோட்டத்தை உண்டாக்குகிறது இந்த மின்னோட்டத்தை மூளை கிரகித்துக் கொண்டு அதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது அதனால் தான் இந்த உலகில் பல அர்த்தமுள்ள விஷயங்களை நம்மால் கேட்க முடிகிறது உங்களின் சில அனுபவம் இதைப் பற்றி புரிந்துகொள்ள உதவும் அதாவது அசைவற்று இருக்கும் தண்ணீரில் கல்லெறிவது ஒருவேளை உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லாமல் போனால் குழாயிலிருந்து வரும் தண்ணீரை வாளியில் பிடித்ததை நினைவில் கொள்க நீங்கள் குழாய் மூடினாலும் ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் இன்னும் வாளியில் விழுகின்றன அப்பொழுது தண்ணீரில் சிற்றலைகள் உருவாகின்றன அந்த சிற்றலைகள் அதனால் முழுவதுமாக நிற்க குறிப்பிட்ட நேரம் எடுக்கும் இப்பொழுது இந்த சிற்றலைகளின் செயல்பாடுகளை நம் காதின் செயல்பாடுகளோடு ஒப்பிட்டுப் பார்க்கலாம் நம் காதின் உள்ளே இருக்கும் கோக்லியர் திரவம் அதிர்ந்த பிறகு அது மெதுவாக அமைதியடைந்து படிப்படியாக நிலைபெறும் கோக்லியர் திரவத்தில் அசைவு இருக்கும் வரை ஹேர் போலிசில் மயிர் கால் அசைவு இருக்கும் காதுகளில் ஹேர் போலிசில் மயிர் காலில் அசையும் வரை செவிப்புலன் தகவல்களைத் தக்கவைக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் இதுதான் எக்கோயிக் மெமரின் எதிரொலி நினைவு மூலமாகும் அப்படியானால் கண்கள் மற்றும் காதுகள் இரண்டும் ஒரு குறுகிய காலத்திற்கு தகவல்களை சேமிக்கும் திறன் கொண்டவை மேலும் இந்த தகவல்களை மிகக்குறுகிய நேரத்தில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதை உறுதிபடுத்துகிறது இவை தான் சென்சரி மெமரியின் உயிரியல் அடித்தளமாகும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நாம் ஐகானிக் மெமரி மற்றும் எக்கோயிக் மெமரி தொடர்புடைய விஷயங்களைப் பற்றி மட்டும்தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் கண்களுடன் தொடர்புடைய ஐகானிக் மெமரி 1 2 வினாடிகள் வரை தகவல்களை சேமிக்க முடியும் இப்பொழுது நாம் எக்கோயிக் மெமரிக்கு எதிரொலி நினைவு வருவோம் கண்களுடன் ஒப்பிடும்பொழுது காதுகள் சிறிது அதிக காலத்திற்கு தகவல்களை சேமிக்கிறது இதை நாம் எக்கோயிக் மெமரிக்கு பற்றி பேசும்பொழுது மேலும் பார்க்கலாம் சரி இப்பொழுது ஐகானிக் மெமரி விஷயத்தில் 1 2 வினாடிகள் என்ன நடக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய தகவலைத் தருகின்றேன் அதாவது கண்களால் 11 முதல் 16 விஷயங்களை 1 2 வினாடிகளுக்கு கண் மட்டத்திலேயே சேமிக்க முடியும் இதன் மூலமாக ஐகானிக் மெமரி திறனை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் மேலும் சுவாரசியமான விஷயம் என்னவென்றால் வண்ணங்கள் வடிவங்கள் திசைகள் போன்றவற்றை பார்த்து புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானதாகும் ஞாபகப் படுத்திப்பாருங்கள் முல்லர் லையர் இல்லுஷன் உதாரணத்தில் பல பல கோடுகளை பல்வேறு கணத்தில் பல்வேறு திசைகளில் பல கோடுகளை பல நிறங்களில் நிரப்பி அந்த மந்தமான கொள்கையை உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதாக மாற்றியது மேலும் அந்த நிறங்களும் அந்த வடிவங்களும் அதில் இருந்த அனைத்தும் நம் நினைவில் சேமிக்கப்பட்டு இருக்கிறது இதுபோன்ற அனைத்து தகவல்களும் 11 முதல் 16 வரை கண்கள் மட்டத்தில் சேமிக்க முடியும் இது என்னவென்றால் நீங்கள் பார்த்த உதாரணத்தில் அதிலிருந்த கோடுகள் சில நேர் ஆனதாக இருந்தது சில படுத்த நிலையில் இருந்தது சில நீண்டிருந்தது சில குறுகியிருந்தது பல்வேறு வடிவங்களில் இருந்தது அவற்றை உங்கள் கண்களால் பார்த்த பொழுது உங்கள் கண்களில் பல்வேறு தகவல்களை2 வினாடிகளுக்குள் கண் மட்டத்தில் சேமித்து இருப்பீர்கள் இதுதான் ஐகானிக் மெமரி எனப்படுவது எப்படியானாலும் ஐகானிக் மெமரி இரண்டு குறைபாடுகளைக் கொண்டுள்ளது உதாரணத்திற்கு இங்கு வெளிச்சத்தை குறைத்தால் நீங்கள் ஓரளவு வெளிச்சம் குறைந்து உள்ளது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த வெளிச்சத்தை மாற்றுவதற்கு நீங்கள் மேலும் ஒரு விளக்கின் ஸ்விச்ட்சை ஆன் அல்லது ஆப் செய்யதால் வித்தியாசத்தை உங்களால் பார்க்க முடியும் இப்பொழுது ஒரு விளக்கை ஆப் செய்துவிட்டால் வெளிச்சம் குறைந்து பிரவுன் கலர் தெரிய ஆரம்பிக்கிறது இது வெள்ளை சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்களின் சேர்க்கையினால் ஏற்படும் மாற்றம் இதைத்தான் பிரைட்னஸ் மாஸ்கிங் வெளிச்சத்தை மறைத்தல் என்று கூறப்படுகிறது இதுபோலவே நாம் பேட்டர்ன் மாஸ்க்கிங் எனப்படும் வடிவமைப்பை மறைத்தலில் ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் அல்லது படங்களை நாம் ஒன்றின்மேல் ஒன்றாக சேர்க்கும் பொழுது அவை இரண்டும் கலந்து வடிவமைப்பில் மாறி இருக்கும் இதைத்தான் மாஸ்க்கிங் மறைத்தல் என்று சொல்வார்கள் நமக்கு 11 முதல் 16 வகையான நிறம் வடிவம் திசைகளை இரண்டு நொடிகளில் கண்டுபிடிக்கும் திறன் இருக்கிறது இது ஐகானிக் மெமரி ன் அதிகபட்ச எல்லையாகும் நீங்கள் வெளிச்சத்தை குறைக்கும் பொழுதும் வடிவமைப்பை மாற்றும் பொழுதும் நமது திறனில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் இப்பொழுது அடிக்கடி செய்யப்படும் சுவாரசியமான சோதனைகளில் ஒன்றைப் பற்றி விவாதிப்போம் அந்தச் சோதனையில் 3 முதல் 16 ஆல்பா எண் வடிவங்கள் குறைந்த நேரம் காட்டப்பட்டன நினைவின் செயல்திறனை 2 வகையாக பிரிக்கலாம் ஒன்று ஹோல் ரிப்போர்ட் கண்டிஷன் முழு அறிக்கை நிலை மற்றொன்று பார்சியல் ரிப்போர்ட் கண்டிஷன் பகுதி அறிக்கை நிலை இப்பொழுது ஹோல் ரிப்போர்ட் கண்டிஷன் நினைவு கூறுதல் என்பது நமக்கு ஆரம்பத்தில் காட்டப்பட்ட எண் வடிவங்கள் அனைத்தையும் பங்கேற்பாளர் நினைவு படுத்த வேண்டும் முடிவில் பங்கேற்பாளர்கள் நான்கு அல்லது ஐந்து எண்களை மட்டுமே நினைவு கூற முடிந்தது இந்த ஹோல் ரிப்போர்ட் கண்டிஷன் நினைவு கூர்தலில் அதிகபட்சமான நினைவு கூற முடிந்த அளவு இவ்வளவுதான் சரி இப்போது பார்சியல் ரிப்போர்ட் கண்டிஷன் முடிவு எப்படி இருந்திருக்கும் என்று பார்க்கலாம் இதில் பங்கேற்பாளர் காட்சி அடிப்படையில் தான் பார்த்த வடிவங்கள் அல்லது எண்களை நேரடியாக அடையாளப் படுத்தாமல் இணை வடிவங்கள் அல்லது எண்களைக் கொண்டு நினைவுகூர வேண்டும் உண்மையில் இதில் ஹோல் ரிப்போர்ட் கண்டிஷன் நினைவுகளை விட பார்சியல் ரிப்போர்ட் கண்டிஷன் நினைவுகூர்தல் முறையில் பங்கேற்பாளர்கள் அதிகமான எண்களை நினைவுகூர முடிந்தது அது 12 முதல் 16 ஆல்பா எண்களாக இருந்தது குறைந்தபட்சம் 12 இருந்தது ஹோல் ரிப்போர்ட் கண்டிஷன் நினைவு கூறும் நிபந்தனையுடன் ஒப்பிடும்பொழுது பார்சியல் ரிப்போர்ட் கண்டிஷன் அனுமதித்த சுதந்திரம் சிறப்பான முடிவுகளை தந்துள்ளது மற்றொரு சுவாரசியமான தகவல் இது நீண்ட நாட்களுக்கு முன்பு இல்லை சமீபத்தில் 2010 ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் ஸ்பெர்லிங் பார்சியல் ரிப்போர்ட் பரேடு நுட்பத்தை மாற்றியமைக்க நடந்த முயற்சி பற்றியது அதாவது நமது யூகத்தின் போது ஐகானிக் மெமரி செயல்படுகிறதா என்று கண்டறிய முயற்சி செய்யப்பட்டது ஏனென்றால் இப்பொழுது பெரியவர்களுடன் என்ன செய்வது என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த ஆய்வு ஆறு மாதங்களே ஆன குழந்தைகள் கூட தொலைபேசியில் வண்ணம் தொடர்பான தகவல்களை அவர்களால் சேமிக்க முடிகிறது அவர்கள் ஐந்துக்கு மேற்பட்ட விஷயங்களை ஐகானிக் மெமரி மட்டத்தில் சேமிக்கிறார்கள் எனவே நீங்கள் சிறுவயது முதலே அதாவது வாழ்வின் ஆரம்ப கட்டத்தில் இருந்து ஐகானிக் மெமரி பார்வை அடிப்படையிலான விஷயங்களை நீங்கள் காட்சிப்படுத்தலாம் இது மிகக் குறைந்த நேரமே அதாவது இரண்டு வினாடிகளுக்கும் குறைவான நேரம் மட்டுமே இருந்தாலும் இது நினைவில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாளை நாம் எக்கோயிக் மெமரி எதிரொலி நினைவு பற்றி விவாதிக்கலாம்